மாணவர்களை வரவேற்கிறோம் எனவே நாம் நிலையான செலவு பற்றி அறிந்து கொள்ளும் பணியில் இருக்கிறோம் முந்தைய வகுப்பில் நான் உங்களுடன் நிலையான செலவு எவ்வாறு பட்ஜெட் கட்டுப்பாடு அல்லது பட்ஜெட் மற்றும் பட்ஜெட் கட்டுப்பாட்டு அமைப்புகளிலிருந்து வேறுபடுகிறது மற்றும் உற்பத்தி செலவைக் கட்டுப்படுத்துவதில் இது எவ்வாறு பயனுள்ளதாக இருக்கும் விவாதித்தேன் ஆகவே நிரந்தரமான செலவினகளின் வெவ்வேறு பகுதிகளுடன் முன்னேறி இந்த நுட்பத்தைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளுங்கள் எந்தவொரு உற்பத்தி அல்லது சேவை நிறுவனத்திலும் எந்தவொரு நிறுவனத்திலும் நிலையான செலவு முறையை அறிமுகப்படுத்துதல் அல்லது செயல்படுத்துவதற்கான சில முன்நிபந்தனைகளைப் பற்றி நாம் விவாதிப்போம் கற்றுக்கொள்வோம் இப்போது முன்நிபந்தனைகள் பெரும்பாலும் மூன்று ஒன்று காஸ்ட் சென்டர்ங்களை நிறுவுதல் எண் இரண்டு என்பது தரநிலைகளை அடையாளம் காண்பது மற்றும் மூன்று அடிப்படையில் தரங்களை அமைப்பது சரியா காஸ்ட் சென்டர்ங்களை நாம் கண்டறிந்ததும் தரங்களை வெவ்வேறு வகையான தரங்களை அடையாளம் கண்டுள்ளோம் என்று நாம் கூறியுள்ளோம் பின்னர் தரங்களை அமைப்பதற்கான செயல்முறையுடன் நாம் செல்வோம் எனவே காஸ்ட் சென்டர்ங்களை நிறுவுதல் ஒரு உற்பத்தி நிறுவனத்தில் ஒரே வடிவத்தில் வெவ்வேறு காஸ்ட் சென்டர்ங்கள் அலகுகள் மற்றும் துணை அலகுகள் இருக்கக்கூடும் மேலும் மொத்த உற்பத்தி செலவை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஆகையால் மொத்த உற்பத்தி செயல்முறைகளின் எந்த மட்டத்தில் செலவு உள்ளது அது அதிகரித்துவிட்டது ஏனென்றால் உங்களுக்குத் தெரியும் முழு நிறுவனத்தையும் வெவ்வேறு காஸ்ட் சென்டர்ங்களாகப் பிரித்துள்ளேன் என்ன நடக்கும் உற்பத்தியின் மொத்த செலவு உதாரணமாக இந்த பேனாவைப் பற்றி பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோம் இந்த பேனாவின் விலை நாம் ஐம்பது ரூபாயாக எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் உண்மையில் இந்த செலவு அறுபத்தைந்து ரூபாயாக வந்துள்ளது காஸ்ட் சென்டர்ங்களை நிறுவுவதற்கான சரியான காஸ்ட் சென்டர்ங்கள் இல்லாமல் அந்த செலவு எந்த மட்டத்தில் உயர்ந்துள்ளது அந்த பதினைந்து ரூபாய் கூடுதல் செலவு எவ்வாறு வந்துள்ளது என்பதை நீங்கள் அறிய முடியாது எனவே அந்த முதல் விஷயம் என்னவென்றால் முழு நிறுவனத்தையும் வெவ்வேறு காஸ்ட் சென்டர்ங்களாகப் பிரிக்கிறோம் உற்பத்திப் பொருட்களின் விஷயத்தில் காஸ்ட் சென்டர்ம் தொடங்குகிறது மூலப்பொருட்களை கொள்முதல் செய்வது மூலப்பொருளை வாங்குவது ஆகியவற்றுடன் தொடங்குகிறது எந்தவொரு உற்பத்திச் செயலிலும் ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து சதவீதம் அல்லது அறுபது சதவிகிதம் செலவு என்பது பொருள் காரணமாக இருப்பதால் அது பொருள் செலவு என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த பேனாவில் ஐம்பது சதவிகிதம் அல்லது ஐம்பத்தைந்து என்று சொல்லலாம் அல்லது இந்த பேனாவின் அறுபது சதவிகிதம் செலவு இந்த பேனாவை தயாரிக்க நாம் பயன்படுத்திய பொருட்களின் காரணமாகும் எனவே இது உற்பத்தியின் மொத்த செலவில் மிகப்பெரிய பங்களிப்பாளராகும் மொத்த செலவில் உற்பத்தி மிகப்பெரிய பங்களிப்பாளராகவும் உள்ளது எனவே நாம் அங்கிருந்து மட்டுமே தொடங்க வேண்டும் பொருள் கொள்முதல் எனவே ஒரு மையம் காஸ்ட் சென்டர்த்தின் முதல் காஸ்ட் சென்டர்மாக இருக்கக்கூடும் இது கொள்முதல் துறை அல்லது பொருள் துறையின் கொள்முதல் என அறியப்படும் மேலும் நாம் மூலப்பொருளை வாங்க வேண்டிய முன் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு முன் தரப்படுத்தப்பட்ட விலையை சரிசெய்யலாம் இந்த விலையில் மூலப்பொருள் அல்லது வெவ்வேறு மூலப்பொருட்களின் அலகு சரியா ஏனென்றால் ஏற்றுமதிகள் தரங்களை தீர்மானிப்பதில் ஈடுபட்டுள்ளன அவர்களுக்குத் தெரிந்த தரங்களை நிர்ணயித்தல் தேவைப்படும் பல்வேறு வகையான பொருட்கள் என்ன அவை சந்தையில் எங்கே கிடைக்கின்றன அவை சந்தையில் எந்த விலையில் கிடைக்கின்றன எங்கிருந்து அந்த பொருளை நாம் வாங்க வேண்டும் எந்த விலையில் அந்த பொருளை வாங்க வேண்டும் எங்கிருந்து பொருள் வாங்க வேண்டும் எனவே அதன் அடிப்படையில் கொள்முதல் துறை கொள்முதல் துறை தகவல் அல்லது தரங்களைத் தெரிவிக்கிறது இரண்டாவதாக இப்போது சேமிப்பகத் துறை சொல்லலாம் பொருட்கள் நிறுவனத்திற்குள் வந்தவுடன் ஏனெனில் கொள்முதல் துறை வேலை என்பது பொருட்களை வாங்குவது ஆதாரத்தை அடையாளம் காண்பது விலையை பேச்சுவார்த்தை நடத்துவது மற்றும் இடத்தை சரிசெய்வது பொருள் வரும்போது அது இருப்பிற்கு செல்ல வேண்டும் இருப்பு மற்றொரு காஸ்ட் சென்டர்மாக இருக்க முடியும் ஏனென்றால் இருப்பு மட்டத்திலும் செலவு ஆகும் சேமிப்பகத்திற்கு ஒரு செலவு இருக்கிறது பொருளில் செய்யப்படும் முதலீட்டிற்கு செலவு சரக்கு சரக்கு செலவு உள்ளது இது சேமிப்பக செலவு இது முதலீட்டு செலவு இது வழக்கற்றுப்போன செலவு சரியானது மற்றும் பங்கு செலவில் கூட இல்லை எனவே சேமித்து வைக்கவும் அது முறையாக நிர்வகிக்கப்படாமலோ அல்லது பராமரிக்கப்படாமலோ இருந்தால் அந்த பொருளும் அங்கே கெட்டுப்போகக்கூடும் அல்லது அந்த பொருள் வழக்கற்றுப் போகக்கூடும் அதற்கான செலவை நாம் செலுத்த வேண்டியிருக்கும் எனவே சேமிப்புத் துறை ஒரு இண்டிபெண்டெண்ட் சென்டர்மாக இருக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கலாம் பின்னர் சேமிப்பிலிருந்து பொருள் வெவ்வேறு உற்பத்தி செயல்முறைகளுக்கு செல்கிறது எனவே எல்லாவற்றிற்கும் ஒரே ஒரு உற்பத்தி செயல்முறை இருந்தால் அதுதான் காஸ்ட் சென்டர்ம் உதாரணமாக பொருள் நான்கு வெவ்வேறு செயல்முறைகள் வழியாக செல்கிறது ஒன்று அரை முடிக்கப்பட்ட பின்னர் இரண்டாவது அரை முடிக்கப்பட்ட மூன்றாவது அரை முடிக்கப்பட்ட பின்னர் நான்காவது நிச்சயமாக முடிக்கப்பட்ட தயாரிப்பாக இருக்கட்டும் பின்னர் நீங்கள் நான்கு செயல்முறைகளையும் நான்கு பொறுப்பு மையங்களாகப் பிரிக்கலாம் அல்லது மொத்த உற்பத்தி கூறு ஒரு பொறுப்பு மையம் என்று நீங்கள் கூறலாம் உற்பத்தியில் இருந்து அது சந்தைக்குச் செல்கிறது ஓரளவு சந்தைக்குச் செல்கிறது அது ஓரளவு கிடங்கிற்குச் செல்கிறது ஏனென்றால் ஆலையில் இருந்து நேரே எல்லாம் சந்தையில் விற்கப்படுவதில்லை இது சந்தைக்குச் சென்றால் விநியோகச் செலவு ஒரு மையம் விற்பனை சேவை மையங்களுக்குப் பிறகு விற்பனை இவை இரண்டு வெவ்வேறு மையங்கள் ஆகும் மீண்டும் கிடங்கிற்கு வரும் பொருள் அதன் செலவு சேமிப்பு செலவு மற்றும் இன்னும் ஒரு மையம் எனவே மொத்தம் என்பது உற்பத்தியின் மொத்த செலவுக்கு பங்களிக்கும் இந்த கூறுகள் மற்றும் துணை கூறுகள் அவை சுயாதீனமான தனிப்பட்ட மையங்களாக அடையாளம் காணப்படலாம் மேலும் எந்த மட்டத்தில் என்ன செலவு எதிர்பார்க்கப்படுகிறது என்பதைக் கண்டறியலாம் பின்னர் அடுத்த கட்டத்தில் என்ன செலவு எதிர்பார்க்கப்படுகிறது தயாரிப்பின் மொத்த நிலையான செலவை நீங்கள் சாதனம் செய்யலாம் நாளை நீங்கள் சொல்லும்போது நிலையான செலவினத்தை உண்மையான விலையுடன் ஒப்பிடுகையில் செலவுக் கட்டுப்பாட்டைக் கடைப்பிடிக்கும்போது நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ஏனென்றால் பொருள் என்ன வாங்கப்பட்டது நிலையான கொள்முதல் விலை உண்மையில் எவ்வளவு விலை செலுத்தப்பட்டது என்ன சேமிப்பகம் எதிர்பார்த்த செலவு எவ்வளவு சேமிப்பகம் ஏற்பட்டது செயலாக்க செலவு என்ன உண்மையில் செயலாக்க செலவு எவ்வளவு ஏற்பட்டது விநியோக செலவு என்ன உண்மையில் விநியோக செலவு எவ்வளவு செலுத்தப்பட்டது மற்றும் விற்பனை எவ்வளவு மற்றும் விற்பனை சேவைக்குப் பிறகு உண்மையான புள்ளிவிவரங்களையும் நாம் அறிவோம் எந்த மட்டத்தில் செலவு அதிகரித்துள்ளது என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த செலவுக் கட்டுப்பாட்டைப் பற்றி இப்போது ஒரு பழைய உதாரணத்தை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நான் பகிர்ந்துகொள்வேன் மின் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களின் உதாரணம் பவர் போர்டுகள் இன்று நம்மிடம் மின் பலகைகள் உள்ளன இவை சக்தி நிறுவனங்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது எனவே இதற்கு முன்னர் வெவ்வேறு மாநில மட்டங்களில் மின் பலகைகள் இருந்தன அவை மின்சாரத்தை உருவாக்கி விநியோகித்தன எனவே அவற்றின் செயல்பாடுகள் மூன்று நிலைகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளன இது இதுதான் பின்னர் இதுதான் இது தலைமுறை என்று அழைக்கப்படுகிறது இது பரிமாற்றம் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் இது விநியோகம் என்று அழைக்கப்படுகிறது இப்போது முன்னதாக மின் வாரியம் இருந்தபோது அது ஒரு நிறுவனம் மற்றும் இந்த மூன்று செயல்பாடுகளுக்கும் மின் வாரியம் பொறுப்பாகும் அவை மின்சக்தியையும் உருவாக்கிக்கொண்டிருந்தன அவை மின்சக்தியை உற்பத்தி செய்யும் இடத்திலிருந்து மத்திய கட்டம் என்று கூறுகின்றன பின்னர் அந்த கட்டத்திலிருந்து மின்சாரம் அந்த வாரியத்தினால் நுகர்வோருக்கு பயனர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக உற்பத்தியில் இருந்து நுகர்வோருக்கு வரும் மின்சாரத்தின் ஒரு அலகின் விலை ஐந்து ரூபாயாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் உண்மையில் செலவு அதிகரித்துள்ளது இது மொத்தம் எட்டு ரூபாயாக மாறியுள்ளது மொத்தத்தைப் பற்றி பேசினால் முதலீட்டு செலவு மொத்த உற்பத்தி செலவு பரிமாற்ற செலவு மற்றும் விநியோக செலவு மொத்த செலவு அதிகரித்துள்ளது மற்றும் மக்களுக்கு மின்சாரம் விற்பதன் மூலம் நமக்கு கிடைத்த வருவாய் எதுவாக இருந்தாலும் நமது மொத்த முதலீடு மிக அதிகமாக இருப்பதால் அதை பொருத்த முடியவில்லை அலகு செலவு மிக அதிகம் நாம் பெறும் வருவாய் மிகக் குறைவு இறுதியில் என்ன நடந்தது இந்த மின் பலகைகள் இழப்புகளைச் சந்திக்கத் தொடங்கின அவை இழப்புகளைத் தக்கவைக்க முடியாதபோது பெரும்பாலான மின் பலகைகள் மிகவும் மோசமான நிதி நிலையில் உள்ளன சில மாநிலங்கள் மின் பலகைகளை மூடிவிட்டன இந்த நாட்களில் அரசாங்கம் செய்துள்ள முறையை மேம்படுத்த இந்த மின் துறை மூன்று வெவ்வேறு நிறுவனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு நிறுவனம் உற்பத்தி பகுதிக்கு பொறுப்பான மின் வாரியம் அவர்கள் மின்சாரத்தை மட்டுமே உருவாக்குவார்கள் மின்சாரம் கடத்தப்படுவதற்கு பொறுப்பான மற்றொரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது மூன்றாவது விநியோகத் துறை பெரும்பாலும் தனியார்மயமாக்கப்படுகிறது எனவே உற்பத்தி நிறுவனம் சக்தியை உருவாக்குகிறது மற்றும் அது மத்திய கட்டம் அல்லது பரிமாற்ற நிறுவனம் என்று அழைக்கப்படும் சந்தைப்படுத்தல் நிறுவனத்திற்கு கொடுக்கிறது சரியா சாதாரண இழப்புகளை வழங்கிய பின்னர் சாதாரண இழப்புகளை அறிந்த பிறகு மின்சாரம் உருவாக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக 100 அலகுகள் மின்சாரம் இங்கிருந்து தொடங்குகிறது எனவே சாதாரண பரிமாற்ற இழப்புகளின்படி 95 அலகுகள் இங்கு அடைய வேண்டும் என்றும் இந்த பரிமாற்றத்திலிருந்து விநியோகம் வரை 90 அலகுகள் இங்கு அடைய வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்கிறோம் எனவே 100 அலகுகளை உருவாக்குவதற்கான மொத்த செலவு மற்றும் பரிமாற்றம் மற்றும் விநியோக செலவு என்ன என்பதை நீங்கள் கூறலாம் இந்த 90 அலகுகளிலிருந்து முழு செலவும் மீட்கப்பட வேண்டும் சரி எனவே மொத்த செலவு 90 அலகுகளால் வகுக்கப்படும் என்பதே இதன் பொருள் நாம் 100 ஐ உருவாக்கியுள்ளோம் சாதாரண பரிமாற்ற இழப்புகள் டி எல் பரிமாற்ற இழப்புகள் 5 அலகுகள் என நீங்கள் அழைக்கிறீர்கள் சாதாரண இழப்புகள் உள்ளன என்பதை நாம் எதிர்பார்க்கலாம் பின்னர் விநியோகத்திற்கு பரிமாற்றம் மீண்டும் விநியோக இழப்புகள் 5 ஆகும் எனவே 10 அலகுகள் தலைமுறை மட்டத்திலிருந்து தொடங்குகின்றன 90 அலகுகள் வழங்கப்பட்ட பின்னர் 90 அலகுகள் மட்டுமே விநியோக நிறுவனத்தை அடைகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதோடு இந்த 100 க்கான மொத்த செலவுக்கான வகையில் செலவு செய்யப்பட வேண்டும் சந்தையில் 90 அலகுகளை விற்பனை செய்வதன் மூலம் நாம் மீட்டெடுக்க வேண்டிய அலகுகள் இதன் மூலம் மொத்த செலவு 90 அலகுகள் மற்றும் கூட்டல் நிறுவனங்களின் மூன்று நிலைகளால் வகுக்கப்படும் பின்னர் அது மக்களிடம் வசூலிக்கப்படும் சரியா ஆகவே பரவுமுறை நிறுவனத்தில் எவ்வளவு அலகுகள் உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டன என்பது இப்போது உங்களுக்குத் தெரியும் எதிர்பார்க்கப்பட்ட இழப்பு 5 அலகுகள் ஆனால் இங்கே 95 என்று சொல்லவில்லை ஆனால் 80 அலகுகள் எட்டப்பட்டன இந்த மட்டத்தில் 70 அலகுகள் மட்டுமே எட்டியுள்ளன என்று அர்த்தம் இந்த நிலை அலகுகளில் இந்த மட்டத்தில் 5 அலகுகள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இங்கே நாம் இந்த மட்டத்தில் 20 அலகுகளைக் காண்கிறோம் இந்த மட்டத்தில் 10 அலகுகள் இழக்கப்படுகின்றன இதன் பொருள் இப்போது நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இவை மூன்று காஸ்ட் சென்டர்ங்கள் ஒன்று தலைமுறை இரண்டாவதாக பரவுமுறை மூன்றாவது விநியோகம் மற்றும் சிக்கல் எங்கிருந்து வந்தது தலைமுறை பிரச்சினையா அல்லது பரிமாற்ற பிரச்சனையா என்பதை நாம் எளிதாக கண்டுபிடிக்க முடியும் எனவே எதற்கு இடையில் சிக்கல் உள்ளது இது இந்த நீட்டிப்பு அல்லது இதிலிருந்து இந்த நீட்சி வரை நாம் எளிதாக கண்டுபிடித்து பொறுப்பை சரிசெய்ய முடியும் முன்னதாக ஒரு நிறுவனம் ஒரு ஒற்றை நிறுவனம் இருந்தபோது மூன்று செயல்பாடுகளும் ஒரே ஒரு நிறுவனத்தால் செய்யப்படுகின்றன அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை எத்தனை அலகுகள் உருவாக்கப்படுகின்றன எத்தனை அலகுகள் கடத்தப்படுகின்றன எத்தனை அலகுகள் விநியோகிக்கப்படுகின்றன என்பதைக் கண்டுபிடிக்க முடியவில்ல எனவே சந்தைசெலவை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் முழு நிறுவனத்தையும் வெவ்வேறு பொறுப்பு மையங்களாகப் பிரித்து அவற்றின் பொறுப்புகளை நிர்ணயிப்பதில் இதே நிலைதான் ஏனென்றால் பொறுப்பு மையத்தின் ஒரு குறிப்பிட்ட மட்டத்தில் செலவின் எதிர்பார்க்கப்படும் அளவு என்ன என்பதை நாம் முன்கூட்டியே அறிவோம் எண் இரண்டு என்பது தரங்களை அடையாளம் காண்பது கருத்தியல் பகுதியில் தரநிலைகளின் தத்துவார்த்த அடிப்படையைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் இயல்பான நிலையான பகுதியிலுள்ள கோட்பாட்டில் தரநிலைகள் பெரும்பாலும் இரண்டு பரந்த வகைகளில் உள்ளன என்பதை நாம் அறியலாம் ஒன்று அடிப்படை தரநிலைகள் மற்றும் இரண்டாவது தற்போதைய தரநிலைகள் அடிப்படை தரநிலைகள் அடிப்படையில் அவை சந்தையில் ஒரு தயாரிப்பை நீண்ட காலத்திற்கு அறிமுகப்படுத்துகின்றன நீண்ட காலத்திற்கு அனுப்பப்படுகின்றன என்று நீங்கள் கூறலாம் உதாரணமாக நிர்மா சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டபோது ஒரு அலகிற்கு 10 ரூபாய் அவை உற்பத்தி செலவை ஒரு கிலோவிற்கு 7 ரூபாய் வரை வைத்திருக்கும் தரத்தை அமைத்திருக்கலாம் மேலும் அந்த செலவு அடுத்த 3 முதல் 4 வருடங்கள் நாம் எதிர்பார்க்கலாம் என்று நினைக்கிறோம் 7 ரூபாயை கொண்டு மட்டுமே நிர்வகிக்க முடியும் மேலும் அடுத்த மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு 10 ரூபாய்க்கு தயாரிப்புகளை விற்கலாம் அதுவே நிலையான அடிப்படை நீங்கள் சொல்லக்கூடிய பரந்த வழிகாட்டுதல்தான் அடிப்படை தரநிலைகள் பரந்த வழிகாட்டுதல்கள் பின்னர் 1 கிலோ நிர்மாவின் சலவை பொடியின் உற்பத்தி செலவாக 7 ரூபாயுடன் நாம் ஆரம்பித்த பரந்த வழிகாட்டுதலை வைத்திருக்கிறோம் இப்போது அடுத்த 6 மாதங்களில் நாம் தரங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பின்னர் அந்த தரங்களை நாம் புதுப்பித்துக்கொண்டே இருக்கிறோம் அல்லது மாற்றிக் கொண்டிருக்கிறோம் அவை தற்போதைய தரநிலைகள் என்று அழைக்கப்படுகின்றன அதாவது வெவ்வேறு புள்ளிகளில் நிகழும் மாற்றங்களை நீங்கள் எங்கே இணைத்துக்கொள்கிறீர்கள் என்பதாகும் ஒருவேளை மூலப்பொருள் செலவு அதிகரித்துள்ளது தொழிலாளர் செலவு அதிகரித்திருக்கலாம் மூலப்பொருள் செலவு அதிகரிக்காது என்று நாம் எதிர்பார்த்தோம் தொழிலாளர் செலவு அதிகரிக்காது என்று நாம் எதிர்பார்த்தோம் ஆனால் அது உயர்ந்துள்ளது ஆகவே தரங்களை நாம் தொடர்ந்து மாற்றியமைக்க வேண்டும் என்று நாம் அர்த்தப்படுத்த வேண்டும் எனவே அவை தற்போதைய காலத்திற்கு ஏற்ப தற்போதைய தரநிலை என அழைக்கப்படுகின்றன தற்போதைய பட்ஜெட் நிலைமையை நாம் கூறலாம் எடுத்துக்காட்டாக இது 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் ஆகும் தற்போதைய தரநிலைகளிலும் எல்லாம் சரியாக நடக்கும் என்று நாம் கூறலாம் எல்லாம் நம் எதிர்பார்ப்புகளின்படி நடந்தால் ஒரு சிறந்த தரநிலை என்று அழைக்கப்படும் செலவு என்னவாக இருக்க வேண்டும் ஆனால் சிறந்த தரநிலை இலட்சிய தரத்தை அடைவது எல்லா நேரங்களிலும் சாத்தியமாகும் இப்போது நாம் சலவை தூளை தயாரிக்க விரும்புகிறீர்கள் என்றால் காஸ்டிக் சோடா இந்த விலையில் கிடைக்க வேண்டும் ஆனால் காஸ்டிக் சோடா சுரங்கத்திலிருந்து வருகிறது இயற்கை பேரழிவுகள் காரணமாக அங்கு உற்பத்தி குறைந்துவிட்டது எனவே நம்மால் முடியவில்லை விலை உயர்ந்துள்ளது சில நேரங்களில் வழங்கல் என்பது சந்தையில் சாதாரண பொருட்கள் பராமரிக்கப்படுகின்றன என்று நாம் நினைத்தோம் ஆனால் மழைக்காலம் காரணமாக விநியோக சங்கிலி பிரச்சினை காரணமாக காஸ்டிக் சோடா சந்தையில் கிடைக்காது எனவே ஒரு தரநிலை என்பது ஒரு சிறந்த தரமாகும் இது எல்லாமே நம் எதிர்பார்ப்புகளின்படி கிடைக்கிறது செலவு என்னவாக இருக்க வேண்டும் பின்னர் நாம் எதிர்பார்க்கும் தரங்களாக அழைக்கப்படும் அடையக்கூடிய தரங்களுக்கு சிறந்த தரங்களை சரிசெய்ய வேண்டும் எனவே இறுதியாக நாம் எதிர்பார்த்த தரங்களாக அழைக்கப்படும் இந்த தரத்தைப் பற்றி அதிக அக்கறை கொள்வோம் தற்போதைய நேரம் அல்லது தற்போதைய நிலைமை அல்லது சந்தையில் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப எல்லாவற்றையும் சரிசெய்த பிறகு எதிர்பார்க்கப்படும் நிலையான செலவு இறுதியாக நிலையான செலவு என அழைக்கப்படும் உற்பத்தி செலவு என்ன அதனால்தான் ஆரம்பத்தில் விவாதிக்கப்பட்ட மூன்றுக்கும் அவற்றின் வித்தியாசத்திற்கும் நான் விவாதித்தபோது உங்கள் வித்தியாசமான அமைப்புகள் மற்றும் அந்த வித்தியாசமான அமைப்புகள் அந்த எதிர்பார்ப்புகள் தரநிலைகள் மற்றும் நிலையான செலவு ஆகியவற்றின் அடிப்படையில் நாம் விவாதித்தோம் எனவே மூன்று வேறுபாடுகளை நாம் ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே அந்த மூன்று வெவ்வேறு தரங்களும் அப்படித்தான் இறுதியில் இறுதியாக உருவாக்கப்பட்ட அல்லது உருவாகியுள்ள தரநிலைகள் எதிர்பார்த்த தரநிலைகள் மிகவும் விரும்பத்தக்க தரநிலைகள் மிகவும் விரும்பத்தக்க நிலையான செலவுகள் மிகவும் எதிர்பார்க்கப்படும் நிலையான செலவுகள் என அழைக்கலாம் எல்லா காரணிகளையும் கருத்தில் கொண்ட பிறகு நம் மனதில் சிந்திக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னவுடன் வெவ்வேறு உள்ளீடுகளுக்கான விலையை நாம் கணக்கிட்டு வருகிறோம் அதை நாம் தரமாக மாற்றுகிறோம் இதன் பொருள் எதிர்பார்ப்புகள் பின்னர் தரங்களாக அல்லது நிலையான செலவு தரமாக மாற்றப்படுகின்றன நிலையான விற்பனை விலையும் செலவாகும் இரண்டிற்குமான தரங்களை நாம் அமைத்துள்ளோம் செலவு தரமும் விற்பனை விலையும் நிர்ணயிப்போம் நாம் இங்கு சரி செய்கிறோம் பின்னர் சந்தையில் உண்மையான உற்பத்திக்கு செல்கிறோம் ஆகவே நீங்கள் சிறந்த தரத்தைப் பற்றி பேசும்போது எழுதப்பட்டதையும் நாம் படிக்கலாம் என்று கூறினேன் இருக்கும் விவரக்குறிப்புகள் மற்றும் கருவிகளைப் பயன்படுத்தி சிறந்த கற்பனை நிலைமைகளின் கீழ் சாத்தியமான மிகச் சிறந்த செயல்திறனின் வெளிப்பாடுகள் முழுமை அல்லது சிறந்த தரநிலைகலை காண்போம் கழிவு கெட்டுப்போதல் இயந்திர முறிவு போன்றவற்றுக்கு எந்தவொரு ஏற்பாடும் செய்யப்படவில்லை அதாவது நாம் விருப்பப்படி நம் அட்டவணையின்படி நம் விருப்பப்படி எல்லாம் போகும் ஆனால் அது எப்போதாவது நடக்கும் எனவே அது நடக்கப் போகிறது என்றால் சிறந்த சூழ்நிலையில் சிறந்த செலவை நீங்கள் குறைந்தபட்ச செலவாகப் பெறுவீர்கள் ஆனால் அது அடைய முடியாதது ஆகவே தற்போது அடையக்கூடிய அல்லது எதிர்பார்க்கப்படும் தரநிலைகள் என நாம் அழைப்பது போன்றவற்றிற்கு செல்கிறோம் அவை செயல்திறன் நிலைகளின் அடிப்படையில் அடையக்கூடிய தரங்களாக இருக்கின்றன அவை யதார்த்தமான அளவிலான முயற்சிகளால் அடைய முடியும் அவை யதார்த்தமான அளவிலான முயற்சிகளால் அடைய முடியும் இப்போது எடுத்துக்காட்டாக விவசாயப் பொருள்களை உள்ளீடாகக் கொண்ட பல தயாரிப்புகளைப் பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள் எல்லாவற்றையும் சரியாகச் செய்வதே சிறந்த தரநிலை என்று நாம் எதிர்பார்க்கிறோம் நல்ல மழை நல்ல அறுவடை நல்ல பயிர் மற்றும் நல்ல தரமான பொருட்கள் கிடைக்கின்றன சந்தையில் நாம் மட்டுமே சிந்திக்க முடியும் நாம் மட்டுமே எதிர்பார்க்க முடியும் ஆனால் நல்ல மழை நல்ல அறுவடை நல்ல பயிர் இருக்குமா என்பது நமது கைகளில் இல்லை இது இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதைச் செய்ய நம்மால் முடியாது அதற்காக தற்போது அடையக்கூடிய தரநிலைகள் என்று அழைக்கப்படும் ஒன்றை வளர்ப்பதற்கு நாம் செல்ல வேண்டும் எனவே தற்போது அடையக்கூடிய தரநிலைகளில் சாதாரண குறைபாடுகள் கெட்டுப்போதல் கழிவு மற்றும் உற்பத்தி செய்யாத நேரத்திற்கான செலுத்துதல்கள் செய்யப்படுகின்றன அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்ய வேண்டும் இதனால் இறுதியாக அடையக்கூடிய தரநிலைகளை உருவாக்க முடியும் இப்போது நம் நிலையான செலவு மற்றும் வரவு செலவுத் திட்டங்களைப் பற்றி பேசுகிறோம் நான் ஏற்கனவே உங்களுடன் கூறினேன் ஆனால் இங்கே எழுதப்பட்டவற்றைப் பார்ப்போம் நிலையான செலவு என்ற சொல் பெரும்பாலும் ஒரு அலகின் விலையைக் குறிக்கிறது அதே சமயம் பட்ஜெட் செய்யப்பட்ட செலவு என்பது பட்ஜெட் செய்யப்பட்ட அலகுகளின் மொத்த எண்ணிக்கையின் தரத்தில் செலவைக் குறிக்கிறது அது என்ன விற்பனை அட்டவணை நாங்கள் செய்யப் போகும் மொத்த விற்பனை ஆகியவற்றை நினைவு கூர்ந்தால் பட்ஜெட்டின் முதல் அட்டவணையைப் பற்றி பேசினோம் அங்கு அதை நாம் பேசுவதில்லை அல்லது அந்த தயாரிப்பு ஏ பற்றி நாம் பேசவில்லை இது விற்பனையின் பெரும்பகுதி தயாரிப்பு பி இந்த விற்பனையின் பெரும்பகுதி தயாரிப்பு சி இந்த விற்பனையின் பெரும்பகுதி நாம் நிறுவனத்தின் மொத்த விற்பனையைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இங்கே நாம் தயாரிப்பு வாரியாக அலகு வாரியாகப் பேசுகிறோம் எனவே இங்கே நாம் ஒரு அலகைப் பற்றி பேசுகிறோம் அங்கு நாம் பட்ஜெட்டில் பேசிக் கொண்டிருந்தோம் அனைத்து தயாரிப்புகள் தொடர்பாக சந்தையில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்கப்படும் அனைத்து அலகுகளை பற்றி பேசுகிறோம் இது நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது அதன் மாறுபாடு பகுப்பாய்வு என்ன தரநிலை மற்றும் உண்மையான செலவுக்கு இடையிலான வேறுபாட்டின் பகுப்பாய்வு நிலையான செலவு மாறுபாடு என்பது செயல்பாடுகள் திறமையாக செய்யப்படுகிறதா என்பதை தீர்மானிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது செயல்பாடுகளில் உள்ள சிக்கல்களை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் செயல்பாடுகளை கட்டுப்படுத்த நிறுவனங்களுக்கு மாறுபாடு பகுப்பாய்வு உதவுகிறது இது பொருள் விலையாக இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம் பொருள் விலையின் ஒரு அலகிற்கு இவ்வளவு இருக்க வேண்டும் ஆனால் நமக்கு வேறு விலை கிடைத்துள்ளது நமக்கு வேறு விலை கொடுக்கப்படுகிறது காரணம் அது விவசாயப் பொருள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்கும்போது நாம் அந்த பொருளை வாங்குவோம் என்று நினைத்த தரத்தை நாம் உருவாக்கியபோது அந்த பொருளை நாம் சேமித்து வைப்போம் மேலும் அந்த பருவத்தில் பொருட்களை தூக்கி எறியும் விலையில் பெறுவோம் அதை மொத்தமாக வாங்குவோம் பின்னர் பொருளை சேமிப்போம் ஆனால் அது நிறுவனத்தால் செய்யப்படவில்லை இது பருவத்தில் வாங்கப்படவில்லை பின்னர் நீங்கள் மண்டி அல்லது இரண்டாம் நிலை சந்தையிலிருந்து வாங்கும்போது அதிக விலை கொடுக்கிறீர்கள் எனவே காரணம் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் அந்த காரணத்தைக் கட்டுப்படுத்த எந்த நடவடிக்கையும் அல்லது முயற்சியும் எடுக்கப்படவில்லை என்றால் நாம் மக்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் கொள்முதல் கொள்முதல் துறை பொறுப்பாகும் மேலும் அடுத்த முறை இந்த மாறுபாடுகள் நிகழாதீர்கள் மற்றும் நீங்கள் தரத்தை நோக்கி செல்ல முடியும் அல்லது சிறந்த தரங்களாக அழைக்கப்படும் அந்த தரங்களை அடைய முடியும் இப்போது நாம் மாறுபாடு பகுப்பாய்வு போன்றவற்றைப் பற்றி பேசுகிறோம் மாறுபாடு பகுப்பாய்வைப் பற்றி நாம் பேசும்போது பல்வேறு வகையான மாறுபாடு பகுப்பாய்வுகளுக்குச் செல்கிறோம் அவை பெரும்பாலும் நான்கு வகை மாறுபாடுகள் பொருள் மாறுபாடுகள் தொழிலாளர் மாறுபாடுகள் மேல்நிலை மாறுபாடுகள் சரியா ஏனென்றால் மீண்டும் இங்கு மொத்த உற்பத்தி செலவை இரண்டு பரந்த கூறுகளாகப் பிரிக்கிறோம் மாறி செலவு மற்றும் நிலையான செலவு மூலப்பொருள் உழைப்பு மற்றும் பிற மேல்நிலைகள் மற்றும் இந்த மூன்று முக்கியமான கூறுகளால் பெரும்பாலும் மாறுபடும் செலவு மற்றும் இந்த மூன்று நேரடி செலவு அல்லது மாறி செலவு ஆகும் நாம் பயன்படுத்தும் நேரடி பொருள் என்ன அதுதான் உற்பத்தி செலவின் முக்கிய அங்கமாகும் இந்த பேனாவில் பிளாஸ்டிக் மற்றும் மை ஆகியவை நாம் பயன்படுத்திய இரண்டு பொருட்கள் மற்றும் இந்த பேனாவின் விலைக்கு பங்களிக்கும் செலவில் இது முக்கிய அங்கமாகும் எனவே இந்த கூறு குறித்து கவனமாக இருக்கவேண்டும் இந்த விவரக்குறிப்பில் நாம் பயன்படுத்தும் முக்கிய பொருள் என்ன பிளாஸ்டிக் எனவே பிளாஸ்டிக் கூறு என்பது கண்ணாடி பிளாஸ்டிக் கூறு ஆகும் இது இங்கே முக்கியமான அங்கமாகும் ஆகவே மொத்த உற்பத்தி செலவில் 50 முதல் 55 முதல் 60 சதவீதம் வரை பங்களிக்கும் முக்கிய அங்கமாக பொருள் உள்ளது எனவே முதலில் பொருள் தொடர்பான மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்வோம் இரண்டாவது பங்களிப்பு 20 முதல் 25 சதவிகித செலவுக்குப் பிறகு அல்லது எங்காவது இந்த இரண்டாவது கூறுகளின் செலவைக் கட்டுப்படுத்தலாம் நீங்கள் அதை 15 முதல் 20 சதவிகிதமாகக் குறைக்கலாம் அது உழைப்பின் காரணமாக வருகிறது உற்பத்தியின் மொத்த செலவில் இரண்டாவது பெரிய பங்களிப்பு உழைப்பு ஆகும் எனவே மாறுபாட்டிற்குப் பிறகு தொழிலாளர் மாறுபாடுகளின் பகுப்பாய்விற்கு செல்வோம் உற்பத்தியின் விலையில் மீதமுள்ள 15 முதல் 20 சதவிகிதம் செலவின் மூன்றாவது கூறு காரணமாகவும் செலவின் மூன்றாவது கூறு மேல்நிலை காரணமாகவும் வருகிறது எனவே இந்த மூன்றின் மாறுபாடு பகுப்பாய்வு மற்றும் மாறி செலவு அல்லது நேரடி செலவு ஆகியவற்றிற்கு செல்வோம் இரண்டாவது கூறு நிலையான செலவு அங்கு நாம் எந்தவிதமான மாறுபாடுகளையும் எதிர்பார்க்க முடியாது நீங்கள் ஒரு அலகை உற்பத்தி செய்கிறீர்களா நீங்கள் உற்பத்திக்கு செல்லாத 1000 அலகுகளை உற்பத்தி செய்கிறீர்களா உற்பத்திக்கு செல்கிறீர்கள் நீங்கள் எதையும் தயாரிக்கவில்லை நிலையான செலவை நீங்கள் செலுத்தப் போகிறீர்களா என்பது நிலையான செலவு நிரந்தர ஊழியர்களுக்கு நீங்கள் செலுத்தப் போகும் சம்பளம் ஆலை கட்டிடம் இயந்திரங்கள் தேய்மானம் ஆகியவற்றை நீங்கள் செலுத்தப் போகிறீர்கள் நீங்கள் வாடகை அல்லது பிற நிலையான உபகரணங்கள் அல்லது நிறுவல்களுக்கு பணம் செலுத்தப் போகிறீர்கள் எனவே அந்த செலவை உங்களால் குறைக்க முடியாது என்பதாகும் ஆனால் எந்தவொரு நிலையான செலவும் அதிகரிக்கப் போவதில்லை என்பதையும் உற்பத்தியின் எந்த அளவையும் பொருட்படுத்தாமல் அது அப்படியே இருக்கும் என்பதையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டும் நாம் கணக்கிடும் அடுத்த மாறுபாடு விற்பனை மாறுபாடு விற்பனை நிலை என்ன எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் உண்மையில் நாம் எவ்வளவு விற்பனையை அடைந்துள்ளோம் என்ன மாறுபாடுகள் உள்ளன ஏன் அந்த மாறுபாடுகள் இருந்தன ஐந்தாவது மாறுபாடு கூட நான் இங்கு குறிப்பிடவில்லை அதுதான் லாப மாறுபாடுகள் நீங்கள் செல்லும்போது நீங்கள் பட்ஜெட் பகுதியில் பார்த்திருக்க வேண்டும் நீங்கள் விற்பனை வரவுசெலவுத் திட்டத்துடன் தொடங்குவதாகவும் பின்னர் நீங்கள் பட்ஜெட் செய்யப்பட்ட லாப நட்டக் கணக்கைத் தயாரிக்கிறீர்கள் என்றும் அதனால் வரவு செலவுத் திட்ட இலாப நட்டக் கணக்கு இங்கே நீங்கள் நிறுவன லாபம் அல்லது நட்டம் கணக்கிட விரும்பினால் ஒவ்வொரு தயாரிப்பு மட்டத்திலும் நீங்கள் லாபத்தை கணக்கிட வேண்டும் நாம் தயாரிக்கும் நான்கு தயாரிப்புகளில் நிறுவனத்தின் மொத்த இலாபத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பாக இருப்பது இது இரண்டாவது இது மூன்றாவது இது நான்காவதஇது எனவே எந்த நேரத்திலும் நீங்கள் தயாரிப்பு கலவையை மாற்ற வேண்டுமானால் தயாரிப்பின் செயல்திறனை முன்கூட்டியே அறியவேண்டும் எனவே இப்போது நாம் வெவ்வேறு மாறுபாடுகளைப் பற்றி விரைவாகப் பேசுவோம் அடுத்த வகுப்பில் நான் இந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்பதன் செயல்முறையை பற்றி கூறுகிறேன் எனவே பொருள் கூறுகளின் கீழ் எத்தனை ஐந்து மாறுபாடுகள் பொருள் செலவு மாறுபாடுகள் பொருள் விலை மாறுபாடு பொருள் பயன்பாட்டு மாறுபாடு பொருள் கலவை மாறுபாடு மற்றும் பொருள் மகசூல் மாறுபாடு ஆகியவற்றைக் கணக்கிடுகிறோம் இந்த மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது இந்த மாறுபாடுகளின் அர்த்தம் என்ன என்பதை நான் உங்களுடன் விவாதிப்பேன் பின்னர் இந்த மாறுபாடுகளைக் கணக்கிடுவதற்கான சூத்திரங்களை நாம் அறிவோம் பின்னர் நாம் கணக்கினை தீர்ப்போம்சரியா இந்த மாறுபாடுகளின் கணக்கீட்டின் செயல்முறையை அறிந்து பின்னர் இந்த மாறுபாடுகளை பகுப்பாய்வு செய்யும் செயல்முறையை அறிய முயற்சிக்கவும் இப்போது நாம் அடுத்த பகுதிக்குச் செல்கிறோம் அதாவது தொழிலாளர் மாறுபாடுகள் உழைப்பைப் பொறுத்தவரை பொருள் போன்றவை நான்கு அல்லது ஐந்து மாறுபாடுகளையும் கணக்கிடுகிறோம் இந்த ஐந்து மாறுபாடுகள் மீண்டும் தொழிலாளர் செலவு மாறுபாடு ஊதிய மாறுபாட்டின் தொழிலாளர் வீதம் தொழிலாளர் செயல்திறன் மாறுபாடு மற்றும் தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு மற்றும் தொழிலாளர் கலவை அல்லது குழு கலவை மாறுபாடு ஆகும் இந்த ஐந்து மாறுபாடுகள் உழைப்பின் விஷயத்திலும் நாம் கணக்கிடுவோம் பின்னர் மேல்நிலைகளின் விஷயத்தில் வெவ்வேறு மாறுபாடுகளைக் கணக்கிடுகிறோம் பரவலாக நாம் மேல்நிலைகளை இரண்டு பரந்த பிரிவுகளாகப் பிரிக்கிறோம் மாறி மேல்நிலைகள் மற்றும் நிலையான மேல்நிலைகள் எனவே மாறி மேல்நிலை மற்றும் நிலையான மேல்நிலைகளுக்கான மாறுபாடுகளையும் நாம் கணக்கிடுவோம் பின்னர் இரண்டு மாறுபாடுகளில் உள்ள வேறுபாட்டையும் ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு மாறுபாடுகளின் தாக்கத்தையும் கண்டறிய முயற்சிப்போம் இதை நீங்கள் மேல்நிலை செயல்திறன் என்று அழைக்கலாம் பின்னர் விற்பனை மாறுபாடுகள் விற்பனை மாறுபாடுகள் விற்பனை மதிப்பு மாறுபாடு மற்றும் விற்பனை விலை மாறுபாடு என்று சொல்லலாம் எனவே விற்பனையின் மதிப்பு மொத்தம் மற்றும் மதிப்பு விலையின் செயல்பாடாக மாறுகிறது எனவே விற்பனையில் விற்பனை மதிப்பு மாறுபாட்டைக் கணக்கிடுவோம் விற்பனை விலை மாறுபாட்டைக் கணக்கிடுவோம் பின்னர் விற்பனை அளவு மாறுபாடுகளைக் கணக்கிடுவோம் ஏனென்றால் மதிப்பு விலையைப் பொறுத்தது மற்றும் விலை உற்பத்தி மற்றும் விற்பனையின் அளவைப் பொறுத்தது எனவே இங்கே இரண்டு மாறுபாடுகளை நாம் கணக்கிட வேண்டும் விற்பனை தொகுதி வகையின் கீழ் அவை விற்பனை கலவை மாறுபாடு விற்பனை அளவு மாறுபாடு ஆகும் சரியா ஒவ்வொரு பட்ஜெட் இலாபத்தையும் தயாரிப்பு வாரியாகவும் அந்த வெவ்வேறு தயாரிப்புகளிலிருந்து நாம் உண்மையில் எவ்வளவு லாபத்தை அடைந்தோம் என்பதையும் காணவேண்டும்சரியா எனவே அதற்கான தரங்களை நாம் ஏற்கனவே அமைத்துள்ளோம் பின்னர் பட்ஜெட்டையும் உண்மையான இலாபத்தையும் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் இதனால் எப்போது வேண்டுமானாலும் உற்பத்தி செயல்பாட்டில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் மூலப்பொருள் மட்டும் கிடைக்கவில்லை உழைப்பு கிடைக்கவில்லை அல்லது நாம் விரும்பும் சில தயாரிப்பு கண்டுபிடிப்பது குறைந்த லாபம் ஈட்டியுள்ளது தயாரிப்பு கலவையை தீர்மானிக்கும் மற்றும் மறு தீர்மானிக்கும் புதிய தயாரிப்பை நீங்கள் அறிமுகப்படுத்த விரும்பினால் மொத்த லாபத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பாகவும் மொத்தத்தில் குறைந்த பங்களிப்பாகவும் இருக்கும் தயாரிப்புகளின் அடிப்படையில் நீங்கள் தீர்மானிக்க முடியும் லாபம் மற்றும் தக்கவைக்கப்பட வேண்டியவன யாவை கைவிடப்பட வேண்டியவன யாவை எனவே இலாப மாறுபாடுகள் மிக முக்கியம் எனவே கேள்வி எழுகிறது பட்ஜெட் செயல்பாட்டின் போது இந்த பகுதியை நான் ஏற்கனவே உங்களுடன் விவாதித்தேன் ஆனால் அதைப் பற்றி நினைவுகூருவோம் மாறுபாடுகளை எப்போது விசாரிக்க வேண்டும் மாறுபாடு எப்போது விசாரிக்கப்பட வேண்டும் மாறுபாடுகளை எப்போது விசாரிப்பது என்பது மிகவும் கடினம் அது இங்கே எழுதப்பட்டுள்ளது ஆனால் பெரும்பாலும் நாம் வாசல் அளவை அமைக்க முடியும் பட்ஜெட் விவாதங்களின் போது முந்தைய வகுப்புகளில் நான் உங்களுக்குச் சொன்னேன் சதவீதம் அல்லது முழுமையான மதிப்பின் அடிப்படையில் நாம் இங்கே வாசலை சரிசெய்ய முடியும் ஏனென்றால் இறுதியில் ஒவ்வொரு முறையும் நாம் செய்ய வேண்டிய செலவு மற்றும் நன்மை பகுப்பாய்வு மாறுபாடு பகுப்பாய்வு கூட பகுப்பாய்வு முக்கியமானது சரியா எடுத்துக்காட்டாக இந்த விஷயத்தில் பல நிறுவனங்களின் கட்டைவிரல் அல்லது வாசல் நிலைகளின் விதிகளை உருவாக்கியுள்ளோம் இது 5000 ரூபாயை தாண்டிய அனைத்து மாறுபாடுகளையும் அல்லது எதிர்பார்க்கப்படும் செலவு விற்பனையில் 25 சதவீதத்தையும் எது குறைவாக இருந்தாலும் அதை ஆராயும் நீங்கள் முழுமையான சொற்களில் அல்லது சதவீத அடிப்படையில் வாசல் அளவை சரிசெய்யலாம் இது 5000 ஐ விட 5000 ஐத் தாண்டினால் ஒருவேலை பொருள் செலவு தொழிலாளர் மாறுபாடு அல்லது மேல்நிலை மாறுபாடு அது 5000 ஐ விட அதிகமாக இருந்தால் நாம் அல்லது சதவீதத்தின் அடிப்படையில் 25 சதவீதமாக இருந்தால் அதை விசாரிப்போம் அதை வரவுசெலவுத் திட்டத்துடன் ஒப்பிடும்போது மீண்டும் முன்னோக்கிச் செல்வோம் எனவே நீங்கள் உண்மையான தரநிலைகள் அல்லது வாசல் நிலைகளை சரிசெய்யலாம் அல்லது சதவீதத்தின் அடிப்படையில் கட்டைவிரல் தரநிலை அல்லது வாசல் நிலை ஆகியவற்றை நீங்கள் சரிசெய்யலாம் அது அந்த நிலையைத் தாண்டியதும் மாறுபாடுகளை ஆராய வேண்டும் பின்னர் மாறுபாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் ஒரு பகுதியில் முன்னேற்றம் மற்ற பகுதிகளில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் நேர்மாறாகவும் அதேபோல் ஒரு பகுதியில் துணை தர செயல்திறன் மற்ற பகுதிகளில் சிறந்த செயல்திறனால் சமப்படுத்தப்படலாம் அனைத்து தயாரிப்புகளும் சமமாக நிறுவனம் செயல்படும் அனைத்து சந்தைகளும் சமமாக செயல்படும் என்பது கண்டறியப்படவில்லை ஆனால் ஒரு சந்தையில் அல்லது அதற்கும் குறைவான இழப்பில் இருக்கும் வகையில் அதைச் செய்ய முயற்சிக்க வேண்டும் ஒரு சந்தையில் லாபம் மற்ற சந்தையிலிருந்து நல்லதாக இருக்க முடியும் ஒரு தயாரிப்பிலிருந்து ஏற்படும் இழப்புகள் அல்லது ஒரு தயாரிப்பிலிருந்து குறைந்த இலாபம் மற்ற தயாரிப்புகளிலிருந்து நல்லதாக இருக்க வேண்டும் மற்றும் நிறுவனத்தின் ஒட்டுமொத்த இலாபங்கள் பாதிக்கப்படக்கூடாது எனவே அது முடிந்தால் நாம் அதைச் செய்ய முடியும் மேலும் எந்த தயாரிப்பு லாபத்திற்கு மிகப் பெரிய பங்களிப்பாளராக உள்ளது என்பது உங்களுக்குத் தெரிந்தால் அது நடக்கும் இது லாபத்திற்கு குறைந்த பங்களிப்பாளராகும் இது இழப்பை ஏற்படுத்தும் தயாரிப்பு ஆகும் இதன்மூலம் நீங்கள் சரியான நடவடிக்கைகளை எடுக்க முடியும் இறுதியாக நிறுவனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கான வரவுசெலவுத் திட்ட லாபம் எதுவாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமாகவே இருக்கும் அல்லது அதை அடைய முடியும் கடைசியாக நான் உங்களுடன் விவாதிப்பது சாதகமான அல்லது சாதகமற்ற மாறுபாடு நீங்கள் அதை சாதகமானது என்று அழைக்கிறீர்கள் யாரோ ஒருவருக்கு இது சாதகமாக இருக்கலாம் யாரோ ஒருவருக்கு அது சாதகமாக இல்லாமல் இருக்கலாம் சரி ஒரு சூத்திரத்தை மனப்பாடம் செய்வதை விட மாறுபாடு சாதகமானதா அல்லது சாதகமற்ற பயன்பாட்டு தர்க்கமா என்பதை இங்கே தீர்மானிக்கிறீர்கள் தர்க்க உரிமையைப் பயன்படுத்துங்கள் எடுத்துக்காட்டாக மூலப்பொருளின் விலை ஒரு அலகிற்கு 10 ரூபாய் என்று சொல்ல வேண்டும் என்று நாம் நினைத்தோம் ஆனால் உண்மையில் சந்தையில் இருந்து பொருளை வாங்கும்போது ஒரு அலகிற்கு 13 ரூபாய் என்று சொல்வதைக் கண்டோம் இப்போது 10 ஐ 13 உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் மாறுபாடு இருக்கிறது என்று நீங்கள் கூறுவீர்கள் ஏனெனில் தரநிலை இருந்தது நாம் 13 ரூபாய் செலுத்தியுள்ளோம் ஆனால் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையிலோ அல்லது தற்போதைய சூழ்நிலையிலோ 13 ரூபாய்க்கு அந்த நிறுவனம் 20 ரூபாய்க்கு சந்தையில் விற்கிறது என்பதை நீங்கள் முன்கூட்டியே நன்கு அறிந்திருக்க வேண்டும் அல்லது சரியான முறையில் மாறுபாடு இல்லை நீங்கள் 13 இல் 10 ஐ ஒப்பிடவில்லை பறக்கும்போது பறக்கக் கொல்ல வேண்டாம் எல்லாம் சரியாக நடந்தால் அதுதான் நிலையான விலை என்று நீங்கள் இங்கே பகுத்தறிவுடன் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக அது விவசாயப் பொருளாக இருந்தால் பயிர் இல்லை என்றால் நாம் அதை பேரழிவு அல்லது பயிர் இழப்பு என்று அழைக்கலாம் சந்தையில் நல்ல பொருள் எதுவும் வரவில்லை அதிக விலைக்கு வரும் சந்தையில் எந்த பொருள் வந்தாலும் இன்னும் கொள்முதல் திணைக்களத்தால் சந்தையில் 20 ரூபாய்க்கு 13 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை நிர்வகிக்க முடிந்தது 13 ரூபாயை 10 உடன் ஒப்பிடுகையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடாது இந்த விஷயத்தில் 20 ரூபாயை 13 உடன் ஒப்பிட வேண்டும் மேலும் கொள்முதல் கொள்முதல் துறையின் முயற்சிகளை நீங்கள் பாராட்ட வேண்டும் சரியா எனவே இங்கே E என்பது MC ஸ்கொயர்க்கு சமம் அதாவது சிறப்பானது உந்துதலுக்கும் அர்ப்பணிப்பின் இரட்டிப்பிற்கும் சமம் சரியா எனவே இது புகழ்பெற்ற விஞ்ஞானி வழங்கிய சூத்திரம் ஆனால் நாம் நிர்வாகத்திலும் பயன்படுத்துகிறோம் E என்பது MC ஸ்கொயர்க்கு சமம் இது ஊழியர்கள் மற்றும் நிறுவனத்தின் பல்வேறு பங்குதாரர்களிடையே ஒரு உந்துதல் இருந்தால் அதை மேம்படுத்துவதற்கு ஊக்கமும் இரட்டிப்பாகும் செயல்திறன் மற்றும் அவை உறுதியானவை பின்னர் நிச்சயமாக நீங்கள் அந்த ஆவியில் மாறுபாடு பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் அந்த வகையில் அந்த தர்க்கத்தில் நாம் எதை அடைய விரும்பினாலும் அதை அடைந்துவிட்டோம் அது உந்துதலால் நிகழ்ந்தது அல்லது எங்கள் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு என்று சொல்லலாம் எண் மதிப்புகளை எண் மதிப்புகளுடன் ஒப்பிட்டுப் பார்க்க வேண்டாம் சில நேரங்களில் நீங்கள் தர்க்கத்தையும் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் பொதுவாக எண் மதிப்புகளைப் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் பொது அறிவையும் பயன்படுத்துகிறீர்கள் பின்னர் உண்மையில் மாறுபாடுகள் உள்ளனவா அல்லது மாறுபாடுகள் இல்லையா என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இதனை பற்றி நாம் விவாதிப்போம் இது போன்ற பல கணக்குகளும் நமக்கு இருக்கும் நான் இன்னும் பல கணக்குகளை இங்கு கொண்டு வருவேன் பின்னர் இந்த கணக்குகளைப் பற்றி விவாதிப்போம் வெவ்வேறு மாறுபாடுகளைக் கணக்கிடுவதற்கான செயல்முறையைப் பற்றி அறிய முயற்சிப்போம் ஆனால் இந்த வகையான கணக்குகளை செய்வதற்கு முன் அடுத்த வகுப்பில் நான் உங்களுடன் முதலில் வெவ்வேறு மாறுபாடுகளைக் கணக்கிடுவதற்கான சூத்திரங்களை விவாதிக்கிறேன் பின்னர் இந்த கணக்கை நாங்கள் தீர்ப்போம் எனவே அடுத்த வகுப்பில் முதலில் நாம் பொருள் மாறுபாடுகளுடன் தொடங்குவோம் பின்னர் தொழிலாளர் மாறுபாடுகளுக்குச் செல்வோம் பின்னர் மேல்நிலை மாறுபாடுகளுக்கு செல்வோம் அதனை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம்